வணக்கம் கடந்த சில அமர்வுகளில் நிதி அறிக்கைகளை எவ்வாறு பகுப்பாய்வு செய்வது என்பதை பார்த்து வந்துள்ளோம் ஆக நம்மிடம் ஷிப்பிங் கார்ப்பரேஷனின் புள்ளிவிவரங்கள் உள்ளன ஒப்பீட்டு முறை பொதுவான அளவு கணக்கிடும் முறை மற்றும் போக்கைக் கணக்கிடும் முறை மற்றும் விகிதங்கள் கணக்கிடும் முறை ஆகியவை அறிந்துள்ளோம் மேலும் ஹேவல்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் இருப்புநிலையின் இருப்புநிலை விகிதங்களை கணக்கிட்டுள்ளோம் மூன்று முக்கியமான விகிதங்கள் ஒன்று தற்போதைய விகிதம் விரைவான விகிதம் மற்றும் மூன்றாவது கடன் பங்கு விகிதம் ஆகும் பி மற்றும் எல் ன் புள்ளிவிவரங்களை கொண்டு வரிக்குப் பின் உள்ள நிகர இலாபத்தை கணக்கிட்டுள்ளோம் அதாவது NP விகிதம் என்றோ வரி விகிதத்திற்கு முன்னுள்ள நிகர லாபம் என்றோ இபிஐடிடீஎ என்றோ பண இயக்க லாப விகிதம் என்றோ இது பிரபலமாக அழைக்கப்படுகிறது இப்பொழுது இது உங்களுக்கு தெளிவாக புரிகிறதா இப்போது நாம் இந்த வழக்கை மேலும் தொடருவோம் அதாவது வருவாய் மற்றும் செயல்பாடு தொடர்பான விகிதங்களை இப்பொழுது கணக்கிடுவோம் பி மற்றும் எல் குறிப்பிலிருந்து ஒரு இலக்க எண்ணையும் இருப்புநிலைக் குறிப்பிலிருந்து ஒரு எண்ணையும் எடுத்து வருவாய் மற்றும் செயல்பாடு தொடர்பான விகிதங்களை கணக்கிட முயற்சி செய்வோம் எனவே இப்போது இரண்டு புள்ளிவிவரங்களையும் தயாராக வைத்திருங்கள் இப்போது முதலில் இங்கு கிடைத்த லாபம் விற்பனையின் சதவீதமாக கணக்கிடப்படுகிறது இயல்பாகவே ஒரு நிறுவனம் அவர்களின் முதலீட்டில் லாபத்தை அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் இது வருவாய் விகிதங்கள் என அழைக்கப்படுகிறது எனவே ஆர்ஓஇ என்று பிரபலமாக அறியப்படும் ஈக்விட்டி மீதான வருவாயைக் கணக்கிட முயற்சி செய்வோம் அதன் சூத்திரம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா சூத்திரம் இருக்கும் தாளில் இருந்து சரிபார்க்கப்பட வேண்டும் எனவே இது தான் பங்குதாரர்களுக்கான வருமானமாகும் இது வரிக்குப் பிந்தைய லாபமாகும் மொத்த பங்குதாரர்களின் நிதியை நாம் எடுத்துக் கொண்டு மீண்டும் இறுதி லாபத்தை வரிக்குப் பிந்தைய லாபத்தை கொண்டு பங்குதாரர்களின் நிதியால் வகுப்போம் எனவே நாம் நன்கு புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக 0 27 சதவீதமாக இருக்கிறது அதாவது இதன் பொருள் என்னவென்றால் 27 சதவிகிதம் என்பது உரிமையாளர்கள் மற்றும் பங்குதாரர்களைப் பொறுத்தவரை லாபமாகும் 22 சதவீதத்திலிருந்து 27 சதவீதமாக உயர்ந்துள்ளது என்பது ஒரு நல்ல வளர்ச்சியாகும் நாம் 8 அல்லது 9 சதவிகிதம் வருவாய் என்பதை வங்கி எஃப் யில் இருந்து பெறும் சாதாரண வருமானத்துடன் எளிதாக ஒப்பிடலாம் எனவே நிச்சயமாக இது ஒரு நல்ல வருவாய் இருந்த போதிலும் இன்னும் அதிக வருவாய்க்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் மற்றோரு அளவீடு முறை என்னவென்றால் ROI ஆகும் அதாவது முதலீட்டின் மீதான வருவாய் அல்லது முதலீடு அல்லது முதலீடு செய்யப்பட்ட மூலதனத்தின் வருமானமாகும் எனவே அதை கணக்கிட பயன்படுத்த வேண்டிய சூத்திரம் என்ன வரிக்குப் பின் உள்ள லாபத்தை கணக்கிட எடுப்பதற்கு பதிலாக வரிக்கு முன்னுள்ள லாபத்தை எடுத்துக்கொள்வோம் இல்லை மன்னிக்கவும் வட்டி செலவும் இருந்தால் முதலில் வட்டிக்கான வருமானத்தை தான் சேர்க்க வேண்டும் இப்போது இங்கே மீண்டும் நாம் பிபிடி ஐ எடுத்துக்கொள்ள வேண்டுமா இல்லை விதிவிலக்கான பொருட்களுக்கு முன்னுள்ள லாபத்தை எடுக்க வேண்டுமா வணிகத்தின் இலாபத்தை நாம் கணக்கிட இருப்பதால் விதிவிலக்கான பொருட்களுக்கு முன்னுள்ள லாபத்தை எடுத்து கொள்வது உண்மையில் அர்த்தமுள்ளதாக இருக்கும் எனவே பின்னத்தின் மேலிலக்கத்திலுள்ள 711 பாருங்கள் மேலும் அதனை அடைப்புக்குறிக்குள் வையுங்கள் ஏனெனில் இது வரிக்கு முந்தைய மற்றும் விதிவிலக்கான பொருட்களுக்கு முன் கிடைக்கும் லாபமாகும் இதற்கு வட்டி மற்றும் பிற செலவு வகைகளை நிதி செலவுடன் சேர்க்க வேண்டும் இதுதான் பின்னத்தின் மேலிலக்கமாகும் இதனை கொண்டு இருப்பு நிலையை வகுக்க வேண்டும் மேலும் அதனுடன் நாம் பங்குதாரர்களின் நிதி மற்றும் கடனை சேர்த்து கொள்ள வேண்டும் சரியா எனவே நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால் வரிக்கு முன்னுள்ள விதிவிலக்கான பொருட்களுக்கு முன்னுள்ள லாபத்துடன் நிதிச் செலவுகளை சேர்த்து எடுத்துக் கொள்ளுங்கள் பின்னத்தின் அடி எண்ணில் உரிமையாளர் முதல் கடனை கொண்டு வகுக்க வேண்டும் எனவே நமக்கு 27 சதவிகிதம் கிடைத்து இருக்கும் கடந்த மூன்று ஆண்டுகளில் இது 27 சதவிகிதம் என்பது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ அல்லது நிலையாக உள்ளது வரிகளின் விளைவுகளால் மட்டுமே ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டது என்பதை இப்போது நம்மால் பார்க்க முடிகிறது ஆக இதுதான் இது ROE மற்றும் ROI ஆகும் இப்போது செயல்பாட்டு விகிதங்களை கணக்கிடுவோம் எனவே நிறுவனம் தனது சொத்துக்களை எவ்வளவு திறமையாக பயன்படுத்துகிறது என்பதை இதன் மூலம் அறியலாம் எனவே இப்பொழுது நாம் இருப்புநிலை எவ்வளவு இருக்கிறது என்பதை பார்ப்போம் இருப்புநிலைக் குறிப்பில் நிலையான சொத்துக்களை பற்றிய தரவுகள் இருக்கிறது அவற்றை பி மற்றும் எல் ல் உள்ள விற்பனையுடன் ஒப்பிடுவது என்பது மிகவும் எளிதானது ஏனென்றால் இங்கே விற்பனைக்கு தொகை இருக்கிறது இது நிலையான சொத்து வருவாய் விகிதம் என அறியப்படுகிறது எனவே பொதுவாக இயக்க வருவாயினை அறிய மொத்த இயக்க வருவாயினை மொத்த நிலையான சொத்துகளால் வகுக்கலாம் எனவே நாம் அதிலிருந்து 5 02 பெறுகிறோம் மேலும் நாம் அதைச் சதவீதமாக மாற்றலாமா வருவாய் ஈட்ட நிறுவனத்தின் சொத்துக்கள் பல முறை பயன்படுத்துவது அர்த்தமில்லை அதாவது வருடத்தில் 5 முறை வருவாய் ஈட்ட நிறுவனத்தின் சொத்துக்கள் பயன்படுத்துகிறோம் காலப்போக்கில் இது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ அல்லது நிலையாக இருப்பதை நாம் காணலாம் அவர்களின் இலாபம் வருவாய் மெதுவாக அதிகரித்து வருகின்ற போதிலும் நிலையான சொத்துகளும் மெதுவாக அதிகரித்து வருகின்றன எனவே அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நிலையான சொத்து வருவாய் விகிதத்தை கணக்கிடலாம் இப்போது மற்ற வருவாய் விகித வகைகளையும் நாம் கணக்கிடலாம் நாம் அவைகளை ஒருபுறமாக வைப்போம் TAT அவைகளில் ஒன்று அதாவது மொத்த சொத்து வருவாய் விகிதமுறையாகும் எனவே மொத்த வருவாயை ஒப்பிட்டு அனைத்து சொத்துக்களின் மொத்த கூட்டல் வகுப்போம் இப்போது இயற்கையாகவே விகிதம் குறைந்து விட்டது ஏனென்றால் முதல் விகிதத்தில் எப்எடி தான் உள்ளது நாம் பின்னத்தின் கீழிலக்கத்தில் நிலையான சொத்துக்களை மட்டுமே எடுத்துள்ளோம் இப்போது நாம் அனைத்து சொத்துக்களையும் கணக்கிட எடுத்துள்ளோம் எனவே FAT உடன் ஒப்பிட்டு கிடைக்கும் விகிதம் மிக குறைவுதான் என்பதை இதன் மூலம் நீங்கள் அறிந்துகொள்ள முடியும் இதன் மூலம் கிடைக்கும் சதவீதம் சற்று குறைவு தான் ஆனால் அது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நிலையானதாக இருக்கிறது எனவே இது இப்படித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக மூலதன சொத்து வகைகளை அறிய உதவுகிறது இதன் மூலம் சரக்கு விற்றுமுதல் விகிதத்தை நாம் கணக்கிட முடியும் எனவே சரக்கு விற்று முதல் மொத்த இயக்க வருவாயை 6 93 புள்ளியை கொண்டோ அல்லது 0 70 புள்ளியை கொண்டு 7 5 புள்ளியை கொண்டு மேலும் 6 91 புள்ளியை கொண்டு சரக்குகளின் மதிப்பால் வகுக்கப்படுகிறது எனவே இது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நிலையானதாகவும் இதன் அடிப்படையில் சரக்குகளின் பயன்பாட்டின் செயல்திறன் இப்போது வீழ்ச்சியடைந்துள்ளது இப்போது அதை கணக்கிடுவதற்கு நாட்கள் அதிகப்படுத்த விரும்புகிறீர்களா இது இன்வெண்ட்ரி வேலா சிட்டி என்று அழைக்கப்படுகிறது அதை முதலில் கணக்கிட முயற்சிப்போம் அதன் சூத்திரம் என்ன இதை நாம் இடமாற்றம் செய்து கொள்ளலாம் கொடுக்கப்பட்ட சரக்கு விற்றுமுதல் மீது 1 ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் பின்னர் அதை 365 ஆல் பெருக்குங்கள் எனவே இது நாட்கள் அடிப்படையில் பெருக்க வேண்டும் இங்கு இது 52 நாட்களில் இருந்து 42 நாட்களாக குறைந்தது இருக்கிறது இப்போது மீண்டும் 52 நாட்களாக உயர்ந்து இருக்கிறது எனவே இதன் பொருள் என்னவென்றால் எந்த ஒரு சரக்குகளும் 52 நாட்களுக்கு நிறுவனத்துடன் உள்ளது என்று அர்த்தம் கடனாளிகளுக்கு பிற சொத்துக்களுக்கும் இதன் அடிப்படையில் கணக்கீடு செய்யலாம் இப்போது நாம் அதிக விகிதங்களைக் கணக்கிட முடியும் ஆனால் நாம் மற்ற கடன்களை கணக்கிட மாட்டோம் வெவ்வேறு நிறுவனங்களின் தரவுகளை கொண்டு மேலும் இரண்டு நிகழ்வுகளை நாம் பரிசீலிக்கப் போகிறோம் மேலும் பலவிதமான விகிதங்களைக் கணக்கிடலாம் ஏற்கனவே கணக்கிடப்பட்ட இரண்டு முக்கியமான விகிதங்களை இப்போது புரிந்து கொண்டோம் ஒன்று இ அதன் சூத்திரம் என்ன என்பதை முன்பே நாம் விவாதித்து இருந்தோம் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா அது ஒரு ஒரு பங்கின் ஆதாரமாகும் எனவே நாம் குறிப்பிட்ட காலத்தில் ஏற்பட்ட லாபத்தையோ அல்லது இழப்பையோ எடுத்து பங்குகளின் எண்ணிக்கையால் அதை வகுக்க வேண்டும் எனவே இபிஎஸ் ஐ கணக்கிடும்போது 38 சதவீதத்திலிருந்து 7 சதவீதமாக வீழ்ச்சி அடைந்து மீண்டும் 11 45 சதவீதமாக அதிகரித்துள்ளது ஆக இது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நிலையானதாக இருக்கிறது மேலும் இதன் மூலம் பங்கு மூலதனத்தை நாம் சரி பார்க்க முடியும் எனவே நிறுவனம் கணக்கிடும்படி இது இபிஎஸ் என்பதை இப்போது நாம் அறிந்து கொள்ள முடியும் மேலும் வாரண்டுகள் போன்றவை நிலுவையில் இல்லை எனவே நீர்த்த இபிஎஸ் மற்றும் அடிப்படை இபிஎஸ் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கலாம் முதல் இரண்டு ஆண்டுகளுக்கான பங்கு அதன் ஈவுத்தொகை நிலையானது நடப்பு ஆண்டில் அவர்கள் ஈவுத்தொகையை 374 ஆக உயர்த்தியுள்ளது இது ஈவுத்தொகை மீதான வரி ஆகும் எனவே அவர்கள் பங்கு ஈவுத் தொகையை ஒரு சதவீதமாக கணக்கிட்டுள்ளனர் மூலதனத்தின் பெயரளவு மதிப்புக்கு ஒரு சதவீதமாக இருக்கிறது எனவே முன்பு இது 300 சதவீதமாக இருந்தது இப்போது அவர்கள் அதை 600 சதவீதமாக உயர்த்தி உள்ளனர் அவர்களின் ஈவுத்தொகையை கொண்டு அவர்களின் ஈபிஎஸ் ஐ கணக்கிடலாம் இது ஏற்கனவே தரவுகளில் கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக நாம் பெ அவுட் ரேஷியோ மற்றும் டிவிடெண்ட் பெ அவுட் ரேஷியோ என்றால் என்ன என்று பார்ப்போம் இப்போது அதைச் இந்த இரண்டு வழிகளிலும் கணக்கிடலாம் அதாவது ஒன்று இபிஎஸ் மற்றொன்று டிபிஎஸ் முழியமாக கணக்கிடலாம் ஆனால் இப்போது நம்மிடம் டிபிஎஸ் ன் புள்ளிவிவரங்கள் எதுவும் இல்லை ஆனால் நமக்கு மொத்த ஈவுத்தொகை மட்டும் தான் தெரியும் எனவே நாம் என்ன செய்ய முடியும் என்றால் மொத்த ஈவுத்தொகையை எடுத்து கிடைக்கக்கூடிய இலாபங்களால் வகுக்க வேண்டும் இது நிறுவனத்தின் பங்கு ஈவுத்தொகை ஆகும் ஒரு நிறுவனம் 52 சதவீத லாபத்தை ஈவுத்தொகையாக வழங்கியது இதற்கு முன் அதே நிறுவனம் 40 சதவீதத்தை ஈவுத்தொகையாக விநியோகிப்பதை நீங்கள் காணலாம் இப்போது இலாபங்கள் அதிகரித்துள்ளதால் அந்த நிறுவனங்கள் ஈவுத்தொகையை இரட்டிப்பாக்கி உள்ளன எனவே விநியோக சதவீதம் 52 சதவீதமாக அதிகரித்துள்ளது ஈவுத்தொகை விகிதம் அதிகமானாலோ அல்லது குறைந்தாலோ எது நல்லது நல்லது கெட்டது எதுவும் இல்லை ஆனால் அதிக ஈவுத்தொகை விகிதத்தை வழங்குகிறது என்றால் அந்த நிறுவனம் தனது அதிக லாபத்தை விநியோகிக்க முடிவு செய்துள்ளது என்று அர்த்தம் அதேபோல் குறைந்த லாபம் ஈட்டும் போது குறைந்த விகிதத்தில் ஈவுத்தொகையை விநியோகிக்கிறது என்று அர்த்தம் ஒரு சில நேரம் நிறுவனத்தின் சொந்த வளர்ச்சிக்காக லாபத்தை தக்க வைத்துக் கொள்கிறது எனவே இது ஒரு நிறுவனத்தின் மூலோபாயம் மற்றும் அவர்களுக்கு இருக்கும் வாய்ப்பை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்தது ஆகும் சரியா அதன் அடிப்படையில் இங்கு சில முக்கியமான விகிதங்களை கணக்கிட்டுள்ளோம் இப்போது அடுத்த சிக்கல் என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் புள்ளிவிவரங்களை எடுத்து அந்த நிறுவனத்தின் பல்வேறு அம்சங்கள் மற்றும் விகிதத்தை விரிவாக பார்க்க போகிறோம் இதற்கிடையில் உங்களுக்கு வழங்கப்பட்ட விகிதத் தாள்கள் மற்றும் ஏற்கனவே நாம் விவாதித்த பல்வேறு நிறுவனங்களின் சிக்கல்களை எவ்வாறு கணக்கிட்டு அதற்கு தீர்வை கண்டீர்கள் என்பதை பாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நிறுவனத்தின் இலாபத்தன்மை வருவாய் மற்றும் செயல்பாட்டின் பல்வேறு விகிதங்களை கணக்கிட்டு உள்ளோம் மேலும் செலவு விகிதங்களை பற்றி இப்பொழுது பார்ப்போம் எனவே இது ஒரு நிறுவனத்தின் லாப நஷ்ட கணக்காகும் மேலும் நமக்கு ஏராளமான செலவு தரவுகள் கிடைத்துள்ளன குறிப்பாக ஒரு நிறுவனத்தின் பெரிய செலவு என்பது காஸ்ட் ஆப் மெட்டீரியல் ஆகும் எனவே நுகரப்படும் பொருட்கள் விலை வருவாயின் சதவீதம் என்பதை அறிந்து கொள்வதில் நாம் அனைவரும் ஆர்வமாக இருக்கிறோம் எனவே செலவு விகிதத்திர்கான சூத்திரத்தை கொண்டு குறிப்பிட்ட செலவு விகித்தை விற்பனையால் வகுக்க வேண்டும் இந்த விஷயத்தில் செயல்பாடுகளின் வருவாயை நாம் அறிந்திருப்பதால் நமக்கு மற்ற இயக்க வருவாயின் தரவுகள் வழங்கப்பட்டுள்ளது இதனை கிழிலக்கத்தில் எடுத்து கொண்டு வகுக்கலாம் எனவே மொத்த இயக்க வருவாயின் சதவிகிதத்தை கொண்டு நுகரப்படும் பொருட்களின் விலையை கணக்கிடலாம் அதை பொருள் நுகர்வு விகிதம் என்று அழைக்கலாம் அது போன்ற வேறு பொருத்தமான பெயரை நீங்கள் சூட்டலாம் ஆக இது 0 52 ஆகும் நாம் அதைச் சதவீதமாக மாற்றினால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும் எனவே இது 52 89 சதவீதம் என்றோ 53 15 சதவீதம் என்றோ அல்லது 53 95 சதவீதத்திற்கு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ தேக்கமுற்று நிற்பதை நாம் காணலாம் பி மற்றும் எல் ல் வேறு எந்த பெரிய செலவு உருப்படியும் இல்லை மிகப்பெரிய செலவு பொருள் நிறுவப்பட்டுள்ளது எனவே இதுதான் பிற பொருட்களையும் இணைக்கக்கூடிய வழி ஆகும் மேலும் இதனுடன் பணியாளர் நன்மை செலவு விகிதத்தையும் சேர்த்து கொள்ளலாம் எனவே கடந்த மூன்று ஆண்டுகளில் இது மேலும் அதிகரித்துள்ளது என்பதை நாம் காணலாம் அதாவது கிட்டத்தட்ட 7 சதவீதமாகும் இதற்கு முன் இது 5 28 சதவீதமாக இருந்தது எனவே இவை முக்கியமான செலவு விகிதங்களாகும் இப்போது பணப்புழக்க அறிக்கையை பார்க்கலாம் பணப்புழக்கங்கள் மூன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது எனவே அதில் மிக முக்கியமானது என்னவென்றால் இயக்க நடவடிக்கைகளில் இருந்து வரும் பணம் ஆகும் இதன் மூலம் வருவாயின் சதவீதம் என்ன என்பதைப் பார்க்கலாம் எனவே வருவாயின் சதவீதமாக இயக்க நடவடிக்கைகளில் இருந்து பணம் இப்போது செயல்பாடுகள் அல்லது மொத்த இயக்க வருவாயிலிருந்து வருவாயைப் பெறுவது தர்க்கரீதியானது எனவே மொத்த இயக்க வருவாயை எடுத்துக்கொள்வோம் அதன் மூலம் நமக்கு கிடைத்துள்ளது 0 09 தான் எனவே மொத்த இயக்க வருவாய் 5436 ஆக இருந்தது நிச்சயமாக அந்த வருவாயிலிருந்து வந்த பணத்தை கொண்டு நாம் பல்வேறு செலவுகளைச் செய்துள்ளோம் வணிகத்தின் இறுதி ரொக்க இருப்பு 0 09 ஆக இருக்கிறது அதை 9 64 சதவீதம் என்றும் கூறலாம் எனவே நாம் இங்கே சில இலக்கங்களைக் காணலாம் மார்ச் 14 ல் 13 சதவீதமாக இருந்தது 11 சதவீதம் ஆகிவிட்டது இப்போது அது 9 6 சதவீதமாக குறைந்துள்ளது எனவே இயக்க வருவாயின் சதவீதமாக செயல்பாடுகளிலிருந்து வரும் வருவாய் விகிதம் வீழ்ச்சி அடைந்துள்ளது இயக்க வருவாயிலிருந்து இயக்க லாபத்துடன் நிகர பணத்தை கூட்ட முடியும் எனவே நீங்கள் பி மற்றும் எல் அறிக்கையாய் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு நிறுவனம் விதிவிலக்கான மற்றும் அசாதாரணமான பொருட்களுக்கு முன் லாபத்தை ஈட்டியுள்ளது அதனுடன் நாம் நிதிச் செலவுகளை சேர்த்தால் வட்டி மற்றும் வரிகளுக்கு முன்னுள்ள லாபம் கிடைக்கும் எனவே இதன் மூலம் 72 சதவீதம் கிடைத்துள்ளது வணிகத்திற்கான பல்வேறு நடவடிக்கைகளில் இருந்து 72 சதவீத வருவாயினை நாம் லாபமாக பெற்றுள்ளோம் அங்கே வீழ்ச்சியை கண்டோம் முன்பு இது 100 சதவீதத்திற்கும் அதிகமாக இருந்தது பின்னர் அது 90 சதவீதமாக குறைந்துள்ளது இப்போது அது மேலும் குறைந்து 72 சதவீதமாக உள்ளது இதன் பொருள் என்னவென்றால் குறைந்த தொகை இப்போது ஒரு நிறுவனத்தின் மொத்த ரொக்கமாக உணரப்பட்டு வருகிறது இது வணிகத்திற்கான நன்மதிப்பிற்கு மிகவும் சாதகமாக இல்லை அது போல நீங்கள் ஒரு சில பணப்புழக்க விகிதங்களை கணக்கிடலாம் நிச்சயமாக பெரும்பாலான முக்கியமான மற்றும் பல்வேறு வகையான விகிதங்கள் பி மற்றும் எல் பக்கத்தில்தான் உள்ள தரவுகளை கொண்டு கணக்கிட பட்டுள்ளது இத்துடன் நாம் இந்த அமர்வை முடித்து கொள்வோம் நன்றி வணக்கம்